எனவே கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே கடந்த 3 பாடங்களில் இன்டர்நெட்டில் தரமான சேவையை வழங்குவதற்காக சேவை அா்கிடெக்சரின் அடிப்படை தரத்தை ஆராய்ந்தோம் எனவே வெவ்வேறு அப்ப்ளிகேஷன்ஸ்களுக்கு சேவையின் தரத்தை வழங்க நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு வகையான கியூங் மற்றும் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் உத்திகளைக் இன்று மீண்டும் சற்று ஆழமாக பார்ப்போம் எனவே நாம் முன்பே பார்த்த இந்த கட்டத்தில் இருந்து ஆரம்பிப்போம் சேவை அா்கிடெக்சா் அடிப்படை தரத்தில்என்ன பார்த்தோமென்றால் பாக்கெட்கள் இன்டர்நெட்க்கு வரும்போதெல்லாம் முதலில் நீங்கள் இந்த அட்மிஷன் கன்ட்ரோல திட்டத்தை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் உள்ள ஃபலொஸ்களை உள்ளிட வேண்டும் அதற்காக நீங்கள் விரும்பிய சேவைத் தரத்தை ஆதரிக்க முடியும் நாம் கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் என்று அழைக்கப்படும் ஒன்றை செய்கிறோம் எனவே இந்த கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் சிவப்பு பாக்கெட்கள் நீல பாக்கெட்கள் அல்லது பச்சை பாக்கெட்கள் போன்ற சேவை வகைகளின் தரத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பாக்கெட்களாக குறிக்க பயன்படுத்தப்படுகிறது அதன்பின் ட்ராஃபிக் பொலிசிங் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் டிராஃபிக் பொலிசிங் எனில் வெவ்வேறு வகையான டிராபிக் ஷேப்பிங் மற்றும் பொலிசிங் வழிமுறைகள் இடைநிலை ரவுட்டர்களில் பயன்படுத்தப்படுவதைக் கண்டோம் எனவே நாம் வெவ்வேறு வகையான டிராபிக் பொலிசிங் மற்றும் வெவ்வேறு வகையான டிராபிக் ஷேப்பிங் மெக்கானிசம்களை பயன்படுத்துகிறோம் இப்போது இடையில் இந்த தொகுதி உள்ளது அதை நாம் டிராபிக் ஸ்செடுலிங் என்று அழைக்கிறோம் எனவே இந்த திட்டமிடல் உண்மையில் என்ன செய்கிறது இந்த சிவப்பு பாக்கெட்கள் பச்சை பாக்கெட்கள் மற்றும் நீல பாக்கெட்கள் என வித்தியாசமான குறிக்கப்பட்ட பாக்கெட்களை நீங்கள் வைத்திருக்கும் போதெல்லாம் இந்த வெவ்வேறு நிறம் குறிக்கப்பட்ட பாக்கெட்களுக்கு வெவ்வேறு நிலை சேவை தேவைப்படுகிறது எனவே வெவ்வேறு நிறம் குறிக்கப்பட்ட பாக்கெட்களுக்கு வெவ்வேறு நிலையில் சேவைகள் தேவைப்படுவதால் அந்த பாக்கெட்களை இடைநிலை ரவுட்டர்களில் அதற்கு ஏற்றவாறு திட்டமிட வேண்டும் நீங்கள் இங்கே கவனித்து வரும் இந்த வெவ்வேறு கேட்கள் அனைத்தும் இன்டர்நெட்டின் இடைநிலை ரவுட்டகளாக நினைத்துக்கொள்ளலாம் எனவே அந்த ரவுட்டர்களில் சிவப்பு பாக்கெட்கள் பச்சை பாக்கெட்கள் மற்றும் நீல பாக்கெட்கள் என வெவ்வேறு நிறம் குறிக்கப்பட்ட பாக்கெட் களுக்கு தேவையான சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த திட்டமிடல் உத்திகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே சிவப்பு பாக்கெட்களை இந்த VoIP அப்ப்ளிகேஷன்ஸ் போன்ற குரல் அப்ப்ளிகேஷன்ஸ்களாக நாம் நினைக்கலாம் இதற்கு கடுமையான சேவை தேவைப்படுகிறது பச்சை பாக்கெட்கள் வீடியோ ஆன் டிமாண்ட்சேவை போன்றதாக இருக்கலாம் என்று கூறலாம் இதற்கும் சேவை தரத்தின் மற்றொரு வகை தேவைப்படுகிறது இதற்கு அதிக பேண்ட்வித் மற்றும் குறைவான ஐிட்டர் தேவைப்படுகிறது அதேசமயம் இந்த நீல பாக்கெட்கள் இந்த FTP அடிப்படையிலான போக்குவரத்து விநியோகம் போன்ற பெஸ்ட் எஃபா்ட் சா்வுஸ் சேவைகளாகும் எனவே நீங்கள் வீடியோவை விட VoIP க்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மேலும் குறைந்த முன்னுரிமை FTP ஆக இருக்கும் எனவே அந்த வகையில் நீங்கள் தனிப்பட்ட ரவுட்டர்களில் ஒரு திட்டமிடல் அணுகுமுறை வடிவமைக்க வேண்டும் இதன்மூலம் வெவ்வேறு வகை சேவைகளின் தரத்தை வெவ்வேறு பாக்கெட்களுக்கு உறுதிப்படுத்த முடியும் எனவே இந்த சேவையின் தரம் அனைத்தையும் இன்று விரிவாகக் காண்போம் எனவே இந்த சேவையின் தரம் பற்றிய நம்முடைய பயணத்தைத் தொடங்குவோம் எனவே டிராபிக் ஸ்செடுலிங்யை செய்ய இந்த முதல் கட்டத்தில் நான் குறிப்பிட்டுள்ளபடி கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் செய்கிறேன் எனவே இந்த கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் அவை குறிக்கப்பட்ட டேட்டா பாக்கெட்கள் நெட்வொர்க்கில் நுழைவதை உறுதிசெய்கின்றன மேலும் அவற்றை பயனர்களிடமிருந்து வெவ்வேறு போக்குவரத்து வகைகளாக பிரிக்கிறோம் உதாரணமாக உங்கள் ஸ்மார்ட்போனை இன்டர்நெட் உடன் இணைக்கும்போதெல்லாம் அந்த நேரத்தில் உங்கள் ஸ்மார்ட்போன் வழியாக டேட்டா சேவைகளை இயக்குகிறீர்கள் எனவே உங்கள் சேவை வழங்குநரின் குறிப்பிட்ட அளவிலான சேவையின் தரம் உங்களிடம் இருந்தால் ஸ்மார்ட்போன் அல்லது உங்கள் சிம் கார்டு உண்மையில் உங்கள் சேவை வழங்குநருடன் ஒரு சேவை நிலை ஒப்பந்தத்தை உருவாக்கும் ஏர்டெல் அல்லது பி எல் நிறுவனத்திடம் நீங்கள் தேவையான சேவையின் அளவு மற்றும் இந்த குறிப்பிட்ட சேவைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிட்ட பணம் செலுத்துகிறேன் எனவே எனது பாக்கெட்கள் அதற்கேற்ப நடத்த வேண்டும் நான் இதை அதிகம் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் இப்போது அந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு VoIPஅதாவது வாய்ஸ் ஓவர் IP சேவையைப் பெறப் போகிறீர்கள் என்றால் இந்த வாய்ஸ் ஓவர் IP சேவைகள் இந்தியாவில் இன்னும் பிரபலமாக இல்லை ஆனால் பல நாடுகளில் அவை மிகவும் பிரபலமாக உள்ளன எனவே உங்கள் ஸ்மார்ட்போனிலிருந்து இந்த வாய்ஸ் ஓவர் IP சேவைகளை நீங்கள் ஆதரிக்கப் போகிறீர்கள் என்றால் முதல் ஹாப் ரவுட்டர்மூலமாக உங்கள் இன்டர்நெட் சேவை வழங்குநர் உங்கள் ஸ்மார்ட்போன் இணைக்கப்பட்டுள்ள பேஸ் ஸ்டேஷன்இந்த இரண்டும் நீங்கள் இந்த VoIP டேட்டா அல்லது வாய்ஸ் ஓவர் IP டேட்டாகளை மாற்றப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் IP டேட்டாவை மாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்போதெல்லாம் இது உங்கள் ஸ்மார்ட்போனிலிருந்து வரும் இந்த குறிப்பிட்ட பாக்கெட்டுகளை வாய்ஸ் ஓவர் IP டேட்டாகளாக குறித்துக் கொள்கிறது இப்போது உங்கள் ஸ்மார்ட்போனில் நீங்கள் பல அப்ப்ளிகேஷன்களை இயக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பேஸ்புக் யூடியூப்பை இயக்கலாம் அதே நேரத்தில் வாய்ஸ் ஓவர் IP அப்ப்ளிகேஷன்களையும் இயக்கலாம் இந்த குறிப்பிட்ட அப்ப்ளிகேஷன்ஸ் உண்மையில் VoIP அப்ப்ளிகேஷன்ஸ் என்பதை இப்போது இன்டர்நெட் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அந்த VoIP அப்ப்ளிகேஷன்ஸ் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த தேவையான ஆதாரங்களை நாம்கொடுக்க வேண்டும் எனவே அதனால்தான் இந்த வகையான கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் தேவைப்படுகின்றன எனவே இந்த கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் டேட்டா பாக்கெட்களை வெவ்வேறு போக்குவரத்து வகைகளாக குறிக்கப்படுகிறது எனவே குறிப்பிட்ட போக்குவரத்து வெவ்வேறு முன்னுரிமை வகை மற்றும் சேவை நிலை ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வெவ்வேறு நிலை சேவைகளின் தரம் தேவை இந்த SLA என்பது சேவை சா்விஸ் லெவல் அக்ரீமெண்ட்யை குறிக்கிறது சேவை நிலை ஒப்பந்தம் என்பது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இன்டர்நெட்டில் குழுசேரும் போதெல்லாம் நெட்வொர்க் சேவை வழங்குனர் இடம் நான் VoIP சேவைகளைப் பயன்படுத்தப் போகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்கள் வாய்ஸ் டேட்டாஅல்லது VoIP டேட்டா உங்கள் நெட்வொர்க்ல் மாற்றுவதற்கு உங்கள் பக்கத்திலிருந்து நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய டேட்டாகளின் அளவு அல்லது இவ்வளவு சேவை இதை எனக்கு அதிகம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம் ஆகவே நீங்கள் ஏர்டெல் அல்லது வோடபோன் அல்லது வேறு ஏதேனும் சேவை வழங்குநர்களிடமிருந்து சில தொகுப்புகளை வாங்கும் போதெல்லாம் நீங்கள் சில நிலை சேவை ஒப்பந்தத்தை பார்த்திருப்பதாக நான் நினைக்கிறேன் இதுபோன்ற ஏதாவது ஒன்றை அவர்கள் குறிப்பிடுவதை நீங்கள் காண்பீர்கள்இவ்வளவு நிமிட இலவச அழைப்பு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் அனுப்பும் வசதி பின்னர் 1 2 ஜிபி அப்லிங்க் டேட்டா மற்றும் ஒரு நாளைக்கு 5 ஜிபி டவுன்லிங்க் டேட்டா உங்கள் சேவை வழங்குநருடன் நீங்கள் வைத்திருக்கும் சேவை நிலை ஒப்பந்தத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே இது அப்ளிகேஷன்கள் நிலை சேவை நிலை ஒப்பந்தம் அல்ல ஆனால் இது பயனர் நிலை சேவை நிலை ஒப்பந்தம் போன்றது எனவே நீங்கள் எந்த டேட்டாவை மாற்றப் போகிறீர்களோ அது போன்ற ஒரு சேவை நிலை ஒப்பந்தத்தை நீங்கள் செய்திருந்தால் அந்த 1 5 ஜிபி அப்லிங்க் பேண்ட்வித்தும் 5 ஜிபி டவுன்லிங்க் பேண்ட்வித்தும் கிடைக்கும் எனவே உங்கள் அப்ப்ளிகேஷன்ஸ் அனைத்தும் அந்த பேண்ட்வித்யைப் பயன்படுத்தும் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன்கள் நிலை சேவை நிலை ஒப்பந்தத்தையும் இன்டர்நெட் சேவை வழங்குநரிடம் செய்யலாம் எனவே இந்த விஷயங்கள் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இல்லை என்று சில நிமிடங்களுக்கு முன்பு நான் குறிப்பிட்டுள்ளேன் ஏனென்றால் நீங்கள் இப்போது VoIP சேவைகளைப் பயன்படுத்தவில்லை அதனால்தான் இந்த வகையான அப்ளிகேஷன்கள் நிலையிலான சேவை நிலை ஒப்பந்தங்களை நீங்கள் காணவில்லை ஆனால் இந்த VoIP பிரபலமடைந்து நம்முடைய இன்டர்நெட் சேவை வழங்குநர் 5G செல்லுலார் நெட்வொர்க்கிற்கு இடம்பெயர்ந்து VoIP சேவைகளைப் பயன்படுத்தத் தொடங்கலாம் அல்லது வழங்கத் தொடங்கலாம் ஒருவேளை நாம் இந்த வகையான ஒப்பந்தங்களைக் நாம் சேவை வழங்குநர்களிடமிருந்து சில பேக்வாங்கப் போகிற போதெல்லாம் காணலாம் இப்போது இந்த வெவ்வேறு வகை போக்குவரத்துக்கள் நம்மிடம் உள்ளன இது வாய்ஸ் ஓவர் IP போன்ற அதிக முன்னுரிமை தாமத உணர்திறன் கொண்ட போக்குவரமாக இருக்கலாம் இது அதிக பேண்ட்வித் தேவையான வீடியோ ஆன் டிமாண்ட் அல்லது ஐ வி வகையான அப்ப்ளிகேஷன்ஸ் போன்றதாக இருக்கலாம் இது HTTP அல்லது FTP போன்ற பெஸ்ட் எஃபா்ட் சா்விஸ் களாக இருக்கலாம் எனவே பெஸ்ட் எஃபா்ட் சா்வுஸ் என்பது எந்த பேண்ட்வித்யை உங்களுக்கு கிடைத்ததோ அந்த பேண்ட்வித்யில் மட்டுமே உங்கள் டேட்டாவை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் இப்போது திட்டமிடல் விஷயத்தில் உங்களிடம் பல போக்குவரத்து வகைகள் இருக்கும்போதெல்லாம் ஆம் இங்கு பார்ப்பது போன்ற இந்த வெவ்வேறு வகை போக்குவரத்தை நீங்கள் கொண்டிருக்கும்போதெல்லாம் போக்குவரத்து வகை1 அதிக முன்னுரிமை தாமத உணர்திறன் போக்குவரத்தை குறிக்கிறது என்று கூறலாம் போக்குவரத்து வகை 2 நடுத்தர முன்னுரிமை பேண்ட்வித் ஹங்கிரி டிராபிக்யை குறிக்கிறது மற்றும் போக்குவரத்து வகை குறைந்த முன்னுரிமை பெஸ்ட் எஃபோர்ட் டிராபிக் குறிக்கிறது எனவே இந்த வெவ்வேறு வகை போக்குவரத்திற்கு வெவ்வேறு கவனிப்புகள் தேவைப்படுகின்றன அதனால்தான் நாம் மல்டி கிளாஸ் ஸ்செடுலிங் என்று அழைக்கப்படும் ஒன்றிற்கு செல்கிறோம் எனவே இந்த மல்டி கிளாஸ் ஸ்செடுலிங் வெவ்வேறு போக்குவரத்து வகைகள் வித்தியாசமாக நடத்தப்படுவதை உறுதிசெய்கிறது மற்றும் உங்கள் ஸ்செடுலிங் அல்கோரிதம் குறிப்பிட்ட சேவைகளுக்கு தொடர்புடைய சேவை வகைகளை வழங்குகிறது கியூங் தாமதத்தின் காரணமாக சேவையின் தரத்தில் குறிப்பிடத்தக்க இழப்பை எதிர்பார்க்கிறோம் என்பதையும் நாம் முன்னர் பார்த்தோம் எனவே போக்குவரத்து வகை 1 க்கு நீங்கள் குறைந்தபட்ச கியூங் தாமதத்தை உறுதி செய்கிறீர்கள் போக்குவரத்து வகை 2 க்கு நீங்கள் போதுமான பேண்ட்வித்யை உறுதி செய்கிறீர்கள் ஏனெனில் அவை பேண்ட்வித் ஹங்கிரி அப்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் போக்குவரத்து வகுப்பு 3 இது ஒரு பெஸ்ட் எஃபோர்ட் டிராபிக் எனவே உங்களிடம் குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை எனவே நீங்கள் பயன்படுத்தி பெஸ்ட் எஃபோர்ட் டிராபிக் சர்விஸ்களைப் பயன்படுத்தத் தொடங்குங்கள் எனவே நீங்கள் எந்த பேண்ட்வித்தை வைத்திருந்தாலும் அதைப் பயன்படுத்தி சேவை செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே இப்போது இந்த வெவ்வேறு போக்குவரத்து வகைகளை அவற்றின் தேவையின் அடிப்படையில் வேறுபடுத்துவதற்கு நாம் வெவ்வேறு கியூங் உத்திகளைப் பயன்படுத்தினோம் எனவே இந்த கியூங் உத்திகள் எனது சாதனத்தில் பராமரிப்பதை விட பல வேறுபட்ட கியூகள் இருப்பதை உறுதிசெய்கின்றன உங்களிடம் ஒற்றை பாக்கெட் பஃப்பர் கியூங் உள்ளது அங்கு உள்வரும் அனைத்து பாக்கெட்டுகளும் நுழைகின்றன இப்போது அந்த பாக்கெட்டிலிருந்து நாம் மார்க்கிங் பாலிசி பயன்படுத்துகிறோம் கிளாசிசிபிகேஷன் பாலிசிபாக்கெட்களை வெவ்வேறு போக்குவரத்து வகைகளாக வகைப்படுத்தவும் பாக்கெட்களை வெவ்வேறு கியூகளில் வைக்கவும் பயன்படுத்துகிறோம் இது அதிக முன்னுரிமை கொண்ட போக்குவரத்து இது ஒரு நடுத்தர முன்னுரிமை போக்குவரத்து மற்றும் இது குறைந்த முன்னுரிமை போக்குவரத்து என்று சொல்லலாம் எனவே நீங்கள் அதை வெவ்வேறு கியூ களில் வைக்கிறீர்கள் இப்போது வெவ்வேறு கியூகள் அவற்றின் கியூங்யின் அடிப்படையில் அவற்றின் வகை தேவைகள் அவற்றின் சேவைத் தேவைகளின் அடிப்படையில் வித்தியாசமாக நடத்தப்படும் எனவே இந்த கியூவில் நாம் ஒரு திட்டமிடல் அணுகுமுறையை பயன்படுத்துவோம் இந்த கியூவில் மற்றொரு திட்டமிடல் அணுகுமுறையை பயன்படுத்துவோம் மூன்றாவது கியூவில் மூன்றாவது திட்டமிடல் அணுகுமுறையை பயன்படுத்தலாம் எனவே இந்த வகையில் இந்த வெவ்வேறு வகை சேவைகளுக்கான சேவை ஆதரவின் தரத்தை ஒன்றாக வழங்க முயற்சிப்போம் எனவே அதை நாம் மல்டி கிளாஸ் ஸ்செடுலிங் என்று அழைக்கிறோம் எனவே இந்த மல்டிகிளாஸ் திட்டமிடலின் எடுத்துக்காட்டு இங்கே நான் முன்பு வரைந்த அதைப் போன்ற ஓவியம் எனவே உங்களிடம் பல வேறுபட்ட ஃபலொகள் உள்ளன எனவே இந்த மாறுபட்ட ஃபலொகலிருந்து கிளாசிபைர் போக்குவரத்தின் வெவ்வேறு முன்னுரிமை என்ன என்பதை வகைப்படுத்தி அடையாளம் காட்டுகிறது பச்சை ஃபலொ என்று கூறுங்கள் அதாவது ஃபலொ 3 க்கு அதிக முன்னுரிமை உள்ளது எனவே இது அதிக முன்னுரிமை கியூவில் வைக்கப்பட்டுள்ளது பின்னர் உங்களிடம் சிவப்பு என்றால் ஃபலொ 7 மற்றும் மஞ்சள் என்றால் ஃபலொ 2 இந்த வெவ்வேறு 2 ஃபலொகள் ஆகியவை நடுத்தர முன்னுரிமை போக்குவரத்து இந்த நீலம் இண்டிகோ மற்றும் பச்சை அதாவது ஃபலொ6 ஃபலொ8 மற்றும் ஃபலொ1 ஆகியவை குறைந்த முன்னுரிமை போக்குவரத்து என்பதால் அவற்றை முறையே வைக்கவும் பின்னர் ஸெடுலா் இந்த தனிப்பட்ட கியூகளில் ஓடி இந்த திட்டமிடல் தத்துவத்தின் அடிப்படையில் போக்குவரத்தை வெளியீட்டு முனைக்கு அனுப்புவார் எனவே இந்த வித்தியாசமான திட்டமிடல் அணுகுமுறையை விவரமாகப் பார்ப்போம் இந்த திட்டமிடல் உத்தி நம்மிடம் உள்ள கியூங் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே மல்டிகிளாஸ் திட்டமிடலுக்கான வெவ்வேறு வகையான கியூங் கொள்கைகளைப் பார்க்கிறோம் எனவே நாம் கவனிக்கப் போகும் முதல் திட்டமிடலை பிரியரிட்டி ஸ்செடுலிங் என்று அழைக்கிறோம் எனவே பிரியரிட்டி ஸ்செடுலிங் விஷயத்தில் என்ன நடக்கிறது நம்மிடம் வெவ்வேறு முன்னுரிமையில் பல கியூகள் உள்ளன இப்போது நம்மிடம் உள்வரும் போக்குவரத்து உள்ளது உள்வரும் போக்குவரத்தை கிளாசிபைர் வகைப்படுத்தி அதிக முன்னுரிமை கியூவில் அல்லது நடுத்தர முன்னுரிமை கியூவில் அல்லது குறைந்த முன்னுரிமை கியூவில் வைக்கிறது இப்போது அதிக முன்னுரிமை கியூங்இன் திட்டமிடல் யோசனை என்னவென்றால் அதிக முன்னுரிமை கியூவில் உங்களிடம் சில பாக்கெட்கள் இருந்தால் முதலில் அந்த பாக்கெட்களுக்கு சேவை செய்யுங்கள் எனவே நீங்கள் முதலில் இந்த உயர் முன்னுரிமை கியூவில் இருக்கும் பாக்கெட்களுக்கு சேவை செய்கிறீர்கள் இந்த உயர் முன்னுரிமை கியூ காலியாகும்போது தான் நீங்கள் நடுத்தர முன்னுரிமை கியூவில் வந்து சேவை செய்கிறீர்கள் நடுத்தர முன்னுரிமை கியூ காலியாகும்போது நீங்கள் குறைந்த முன்னுரிமை கியூக்கு வந்து அதை பரிமாறவும் இப்போது இங்கே ஸெடுலா் ப்ரீம்ப்டிவ் ஸெடுலா் நான் ப்ரீம்ப்டிவ் ஸெடுலா் என இரண்டு வகைப்படும் ஒருவேளை நான் ப்ரீம்ப்டிவ் ஸெடுலா் ஆக இருந்தால் நீங்கள் ஒரு ரவுண்ட் ராபின் பாணியில் செயல்படுகிறீர்கள்அதாவது அந்த ரவுண்ட் ராபின் பாணி என்றால் எப்பொழுதெல்லாம் அதிக முன்னுரிமை கியூவில் அதிக டேட்டா பாக்கெட்கள் இருக்கும் போது நீங்கள் முதலில் அதிக முன்னுரிமை கியூ உடைய அனைத்து பாக்கெட்களையும் மாற்றுவீர்கள் அது காலியாகும்போது நடுத்தர முன்னுரிமை கியூவிற்கு அனைத்து பாக்கெட்களையும் மாற்றுவீர்கள் நடுத்தர முன்னுரிமை கியூ காலியாகும்போது நீங்கள் குறைந்த முன்னுரிமை கியூவிற்கு இருந்து அனைத்து பாக்கெட்களையும் மாற்றுவீர்கள் பின்னர் அதிக முன்னுரிமை கியூக்கு செல்லுங்கள் இந்த செயல்பாடு நான் ப்ரீம்ப்டிவ் ஸ்செடுலிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் நான் ப்ரீம்ப்டிவ் ஸ்செடுலிங் செய்யவில்லை எனவே ஒரு வேளை நான் ப்ரீம்ப்டிவ் ஸ்செடுலிங் ஆக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் ஒரு ஸ்செடுலிங் அணுகுமுறையை பயன்படுத்துகிறீர்கள் அங்கு ஸெடுலா் முன்கூட்டியே தடைசெய்யப்படவில்லை அல்லது இடையில் உடைக்கப்படவில்லை எனவே இது இந்த 3 முன்னுரிமை கியூகளை ஒரு ரவுண்ட் ராபின் பாணியில் வழங்குகிறது மேலும் ஒரு குறிப்பிட்ட கியூ காலியாகும்போது அது அடுத்த முன்னுரிமை கியூக்கு நகரும் நீங்கள் அழைக்கும் இரண்டாவது வகை முன்னுரிமை கியூங் உத்தி ப்ரீம்ப்டிவ் பிரியரிட்டி ஸ்செடுலிங் ஆகும் ஒருவேளை ப்ரீம்ப்டிவ் பிரியரிட்டி ஸ்செடுலிங் ஆக இருந்தால் ஸெடுலா் ரவுண்ட் ராபின் வழியில் செயல்படுகிறது ஆனால் ஒருவேளை அது தடுக்கப்படலாம் அதாவது அதை எடுத்துக் காட்டாக சொல்வது என்றால் அது அதிக முன்னுரிமை கியூங் யில் உள்ள எல்லா பாக்கெட்களையும் பரிமாறியது பின்னர் அது நடுத்தர முன்னுரிமை கியூவிற்கு சேவை செய்ய வருகிறது அந்த நேரத்தில் நடுத்தர முன்னுரிமை கியூயில் சேவை செய்யும் போது சில பாக்கெட்கள் அதிக முன்னுரிமை கியூவிற்கு வரும் பின்னர் அது நடுத்தர முன்னுரிமை கியூவிற்கு சேவையை முன்கூட்டியே நிறுத்தி உடனடியாக அதிக முன்னுரிமை கியூவிற்கு சென்று அந்த உயர் முன்னுரிமை கியூவில் உள்ள பாக்கெட்களுக்கு சேவை செய்யும் மீண்டும் அதிக முன்னுரிமை கியூ காலியாகும்போது அது நடுத்தர முன்னுரிமை கியூவிற்கு வரும் பின்னர் நடுத்தர முன்னுரிமை கியூ காலியாகிவிட்டால் அது குறைந்த முன்னுரிமை கியூவிற்கு வரும் குறைந்த முன்னுரிமை கியூவிற்கு பரிமாறி கொண்டிருக்கும்போது மீண்டும் அதிக முன்னுரிமை கியூவிற்கு பாக்கெட்கள் வந்தால் அல்லது நடுத்தர முன்னுரிமை கியூங் விற்கு வந்தால் இது குறைந்த முன்னுரிமை கியூவிற்கு சேவையை நிறுத்திவிட்டு உடனடியாக அந்த உயர் முன்னுரிமை கியூ அல்லது நடுத்தர முன்னுரிமை கியூவின் பாக்கெட்களுக்கு சேவை செய்வீர்கள் இப்போது ஒரு முன்னெச்சரிக்கை சேவையின் போது குறைந்த முன்னுரிமை கியூ சிக்கிக்கொள்ளக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் நீங்கள் எப்போதும் அதிக முன்னுரிமை கியூவிற்கு அதிக முன்னுரிமை பாக்கெட்கள் அல்லது நடுத்தர முன்னுரிமை பாக்கெட்களைப் பெறுகிறீர்கள் எனவே ஸெடுலா் ஒருபோதும் குறைந்த முன்னுரிமை பாக்கெட்களுக்கு சேவை செய்ய முடியாது ஆனால் நன்மை என்னவென்றால் அதிக முன்னுரிமை கியூவில் உள்ள பாக்கெட்கள் மற்றும் நடுத்தர முன்னுரிமை கியூவில் உள்ள பாக்கெட்களுக்கு நீங்கள் மிகக் குறைந்த தாமதம் மற்றும் குறைந்த நடுக்கத்தை உறுதி செய்கிறீர்கள் எனவேஅது அப்படித்தான் நீங்கள் அதிக முன்னுரிமை கியூவை விஐபி கடந்து வந்த வரியாக நினைக்கும் போதெல்லாம் எனவே வி கள் அந்த குறிப்பிட்ட கியூவில் செல்லும்போதெல்லாம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் உடனடியாக 2 யை உள்ளே அனுப்புகிறார்கள் எனவே ஒரு விமான நிலையத்தின் வி வாயில் என்று நீங்கள் அதை என்று நினைக்கலாம் எனவே அங்கு வரும் வி க்கு உடனடியாக சேவை செய்யப்படுகிறது எனவே அவர்கள் அங்கு காத்திருக்கத் தேவையில்லை இதேபோல் நெட்வொர்க் பார்வையில் நீங்கள் சில பாக்கெட்களை விஐபி பாக்கெட்களாக நினைக்கலாம் அவை அந்த வாயில்களில் அல்லது கியூகளிலோ காத்திருக்க தேவையில்லை அவர்களுக்கு சேவை உடனடியாக வழங்கப்படும் அவர்களுக்கு சேவை செய்ய யாரும் இல்லை என்றாலும் பிற கேட் களிலிருந்து மக்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் அவர்கள் அந்த வி பி மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் எனவே இது ஒரு முன்னுரிமை கியூயின் போது பயன்படுத்தப்படும் கருத்து இப்போது முன்னுரிமை கியூவின் பின்னால் உள்ள யோசனை இதுதான் எனவே வெவ்வேறு பாக்கெட்களுக்கு வெவ்வேறு முன்னுரிமை அளிக்க நாம் முன்னுரிமை கியூயைப் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக இன்டர்நெட் கட்டுப்பாட்டு பாக்கெட்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இன்டர்நெட் கட்டுப்பாட்டு பாக்கெட்கள் மிக அதிக முன்னுரிமை பாக்கெட்கள் எனவே நீங்கள் இன்டர்நெட் கட்டுப்பாட்டு பாக்கெட்களில் தாமதம் செய்தால் உங்கள் முழு இன்டர்நெட் செயல்பாடும் பாதிக்கப்படலாம் அதனால்தான் சில நெட்வொர்க் கட்டுப்பாட்டு பாக்கெட்கள் உடனடியாக உருவாக்கப்படும் போதெல்லாம் அந்த பாக்கெட்களுக்கு சேவை பரிமாறப்படுகிறது அவை அதிக முன்னுரிமை கொண்ட போக்குவரத்து என்றால் எனவே நாம் காத்திருக்கும் கியூவில் காத்திருக்க வைக்க மாட்டோம் எனவே இது ஒரு வகை திட்டமிடல் அணுகுமுறை நாங்கள் விவாதிக்கப் போகும் இரண்டாவது வகை திட்டமிடல் அணுகுமுறை கஸ்டம் கியூங் என அழைக்கப்படுகிறது எனவே கஸ்டம் கியூங்யில் யில் என்ன நடக்கும் எனவே உங்களிடம் வெவ்வேறு நீளங்களின் வெவ்வேறு கியூகள் உள்ளன எடுத்துக்காட்டாக நான் கியூ நீளத்தை 1 ஆக இயல்பாக்குகிறேன் இந்த எடுத்துக்காட்டில் முதல் கியூவின் நீளம் 0 3 ஆகவும் இரண்டாவது கியூ யின் நீளம் 0 2 ஆகவும் மூன்றாவது கியூவின் நீளம் 0 5 ஆகவும் உள்ளது இப்போது இந்த சூழலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் போதுமான எண்ணிக்கையிலான பாக்கெட்கள் இல்லையென்றால் உங்கள் இன்டர்நெட்டில் மிகவும் லேசாக சுமை ஏற்றப்பட்டால் சேவையின் தரம் பற்றிய கவலை பட உண்மையில் தேவையில்லை ஏனெனில் உங்களிடம் போதுமான அளவு திறன் உள்ளது மற்றும் ஒவ்வொருவரும் தங்கள் நேரத்திற்குள் சேவையை பெறுவார்கள் நெட்வொர்க் திறன் போதுமானதாக இல்லாதபோது சிக்கல் ஏற்படத் தொடங்குகிறது அந்த நேரத்தில் நீங்கள் நெட்வொர்க்கில் உள்ள பாக்கெட்களைத் தள்ளப் போகிறீர்கள் ஆகவே அதிக பயணிகள் இல்லாத போது மதியம் சுமார் 2 PM மணியளவில் விமான நிலைய சூழ்நிலையைப் பற்றி நீங்கள் யோசித்துப் பாருங்கள் எனவே நீங்கள் கேட்களுக்கு சென்றாலும் காத்திருக்க வேண்டிய நேரம் மிகவும் குறைவானது விமான நிலையத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் இருக்கும்போது நீங்கள் சென்றால் இந்த வகையான சேவையின் தரத்தைப் பற்றி நீங்கள் உண்மையில் சிந்திக்க வேண்டும் ஆகவே உச்சம் இல்லாத நேரங்களில் நீங்கள் எப்போது சென்றாலும் அதை நீங்கள் நன்றாகப் பார்த்திருக்கலாம் அது குறைந்தபட்சம் சில நேரங்களில் எனக்கு நேர்ந்தது நான் வழக்கமாக உச்சம் அல்லாதநேரங்களில் அல்லாத விமானங்களில் பயணிக்க விரும்புகிறேன் அந்த நேரத்தில் நான் விமான நிலையத்திற்குச் செல்லும் போதெல்லாம் வி பி கேட்ஸ் வழியாக கூட நான் அனுமதிக்கப்படுவதை நான் நன்றாகக் காண்கிறேன் எனவே இதுவும் அப்படி ஒன்று எனவே சேவையின் தரம் என்ன என்பதைப் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை ஏனெனில் சுமை மிக அதிகமாக இல்லை ஆனால் சுமை மிக அதிகமாக இருக்கும்போது சிக்கல் ஏற்படத் தொடங்குகிறது மற்றும் உங்களுக்கு இன்டர்நெட்டில் சில நெரிசல்கள் உள்ள அந்த நேரத்தில் நீங்கள் இன்டர்நெட்ற்குள் என்ன நடக்கிறது பற்றி உண்மையிலேயே சிந்திக்க வேண்டும் எனவே இந்த கஸ்டம் கியூங்யின் பின்னணியில் இந்த குறிப்பிட்ட கருத்து உண்மையில் முக்கியமானது ஏன் பார்க்கலாம் எனவே உங்களிடம் வெவ்வேறு 3 கியூகள் உள்ளன அதாவது 3 வெவ்வேறு விமானங்களின் 3 வெவ்வேறு கியூகள் உள்ளன எனவே முதல் கியூவின் நீளம் 0 2 இரண்டாவது கியூவின் 0 புள்ளி நீளம் உள்ளது மன்னிக்கவும் முதல் கியூவின் நீளம் 0 3 இரண்டாவது கியூவின் நீளம் 0 2 மற்றும் மூன்றாவது கியூவின் நீளம் 0 5 ஆகும் இப்போது உச்ச நேரத்தில் என்ன நடக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் எனவே உச்ச நேரங்களில் அனைத்து கியூகளும் நிரம்பியுள்ளன ஸெடுலா் என்ன செய்கிறார் ஸெடுலா் ஒரு ரவுண்ட் ராபின் திட்டமிடலைப் பயன்படுத்துகிறார் ஒரு ரவுண்ட் ராபின் திட்டமிடல் என்பது முதல் கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் இரண்டாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் மூன்றாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் நான்காவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் மீண்டும் முதல் கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் இரண்டாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் மூன்றாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் நான்காவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் மீண்டும் முதல் கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் இரண்டாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் மூன்றாவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் பின்னர் நான்காவது கியூவில் இருந்து ஒரு பாக்கெட் எடுக்கிறார் எனவே இது ஒரு ரவுண்ட் பேஷன்திட்டமிடப்படுகிறது ஆனால் உச்ச நேரங்களில் கியூகள் எப்போதும் நிரம்பியிருக்கும் எனவே உச்ச நேரங்களில் கியூகள் எப்போதும் நிரம்பியிருக்கும் போது நீங்கள் கியூகளில் எந்த பாதையும் இல்லை என்றால் கூட சில போக்குவரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் பாக்கெட்கள் உண்மையில் கைவிடப்படும் எனவே நீங்கள் இங்கு என்ன செய்ய வேண்டும் எனவே நீங்கள் உண்மையில் இந்த குறிப்பிட்ட கியூவிற்கு உங்கள் திறனில் 30 சதவீதத்தையும் இந்த குறிப்பிட்ட கியூவிற்கு 20 சதவீத திறனையும் இந்த மூன்றாவது கியூவிற்கு 50 சதவீத திறனையும் வழங்குகிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட கஸ்டம் கியூங் பொறிமுறையானது நீங்கள் வெவ்வேறு கியூ நீளத்தையும் உச்ச நேரத்தையும் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் இந்த 50 சதவிகித கியூ அளவிற்கு நிறைய போக்குவரத்து வருகிறது இது அதிக இடங்களைக் கொண்டிருக்கிறது இது அதிக போக்குவரத்தை வைத்திருக்க முடியும் எனவே அது குறிப்பிட்ட கியூயில் இருந்து அதிக அளவு போக்குவரத்தை வழங்க முடியும் இந்த 20 சதவீத கியூவில் இருந்து இது மிகக் குறைந்த அளவிலான போக்குவரத்தை வழங்க முடியும் எனவே அதனால்தான் இந்த கஸ்டம் கியூங் பொறிமுறையானது கேரன்டிட் பேண்ட்வித் என நாம் அழைக்கும் ஒன்றை ஆதரிக்கிறது எனவே இந்த வகையான கஸ்டம் கியூங் அணுகுமுறை உதவியுடன் நீங்கள் கேரன்டிட் பேண்ட்வித்யை வழங்க முடியும் எனவே இந்த வகையிலான வீடியோ அப்ப்ளிகேஷன்ஸ்களுக்கு கேரன்டிட் பேண்ட்வித் உங்களுக்குத் தேவைப்படும்போதெல்லாம் நீங்கள் கஸ்டம் கியூங் முறையைப் பயன்படுத்தலாம் இப்போது வெயிட்டெட் ஃபோ் கியூங் என நாம் அழைக்கும் மூன்றாவது கியூங் பொறிமுறையைப் பார்ப்போம் மீண்டும் வெயிட்டெட் ஃபோ் கியூங்யில் 3 வெவ்வேறு கியூகள் உள்ளன ஆனால் இங்கே என்னுடைய பாக்கெட்கள் அளவுகள் வேறுபடலாம் என்று கருதுகிறீர்கள் முந்தைய சந்தர்ப்பங்களில் நிலையான பாக்கெட்கள் அளவுகள் இருக்கும்போது ஒரு காட்சியைக் கருத்தில் கொண்டோம் ஆனால் இங்கே பாக்கெட்கள் அளவு மாறுபடும் எனவே இங்கே என்ன நடக்கிறது நீல பாக்கெட்கள் அளவு 1 அலகு என்று நீங்கள் நினைக்கலாம் சிவப்பு பாக்கெட்கள் அளவு 4 அலகு மற்றும் இந்த பச்சை பாக்கெட்கள் அளவு 2 அலகுகள் என்று கூறுகின்றன வெயிட்டெட் ஃபோ் கியூங் விஷயத்தில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் பல்வேறு வகை போக்குவரத்துகளிடையே நியாயத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் எனவே இந்த வெவ்வேறு வகை போக்குவரத்துகளுக்கு கிட்டத்தட்ட சமமான பேண்ட்வித் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு யூனிட்டின் 4 பாக்கெட்களையும் பின்னர்4 யூனிட்டின் 1 பாக்கெட்யை பின்னர் 2 யூனிடின் 2 பாக்கெட்களையும் மாற்ற வேண்டும் எனவே இப்போது நீல பாக்கெட்கள் மொத்த அளவு 4 யூனிட் சிவப்பு பாக்கெட்களின் மொத்த அளவு 4 யூனிட் மற்றும் பச்சை பாக்கெட்களின் மொத்த அளவு மீண்டும் 4 யூனிட் என்று நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட அமைப்பில் நேர்மை என நாம் அழைப்பதை நீங்கள் வழங்குகிறீர்கள் பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பல வரிசை உத்திகளை ஒன்றாகப் பயன்படுத்துகிறோம் எனவே நேரங்களில் உங்களுக்கு முன்னுரிமை வகைகளை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த வெவ்வேறு போக்குவரத்தின் முன்னுரிமை வகைகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட அளவிலான நியாயத்தை நீங்கள் வழங்க வேண்டும் எனவே உங்கள் பாக்கெட்கள் வகைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த குறிப்பிட்ட அா்கிடெக்சா்யில் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் அதை வெவ்வேறு முன்னுரிமை வகைகளில் வைக்கிறீர்கள் இது ஒரு முன்னுரிமை 1 இது முன்னுரிமை 2 இது முன்னுரிமை 3 இப்போது உங்களுக்குத் தெரியும் முன்னுரிமை வகை 1 இல் நீங்கள் வெவ்வேறு அளவுகளால் ஆன வெவ்வேறு பாக்கெட்களை வைத்திருக்க முடியும் எனவே இங்கே நாம் முதல் மட்டத்தில் முன்னுரிமை கியூங்யை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுங்கள் இப்போது இரண்டாவது மட்டத்தில் முன்னுரிமை 1 வகைகள் இது வெவ்வேறு அளவு பாக்கெட்களைக் கொண்டிருக்கும் என்று சொல்லலாம் அதில் சிறிய பாக்கெட்கள் மற்றும் பெரிய பாக்கெட்கள் இருக்கலாம் எனவே அதனால்தான் இங்கிருந்து நீங்கள் மீண்டும் இந்த வெயிட்டெட் ஃபோ் கியூங் என்று அழைக்கப்படும் ஒன்றை பயன்படுத்தலாம் எனவே இரண்டாம் நிலை திட்டமிடல் ஒரு வெயிட்டெட் ஃபோ் கியூங் திட்டமிடல் ஆகும் எனவே நாம் சிலநேரங்களில் மல்டிலெவல் கியூ திட்டமிடலைப் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கே இந்த முதல் நிலை திட்டமிடல் ஒரு முன்னுரிமை திட்டமிடலை உறுதி செய்கிறது அதேசமயம் இந்த இரண்டாவது நிலை திட்டமிடல் கணினியில் நியாயத்தை ஆதரிக்கிறது எனவே அதனால்தான் உங்கள் கணினியில் முன்னுரிமை மற்றும் நேர்மை ஆகிய இரண்டையும் நாம் ஆதரிக்க முடியும் இப்போது இவை நம்மிடம் இருக்கும் வெவ்வேறு வகையான கியூங் திட்டமிடல் இப்போது நாம் இன்டர்நெட்டில் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் என்று அழைக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான கருத்தை ஆராய்கிறோம் எனவே நாம் முன்னர் விவாதித்தபடி டி பி நெரிசலைத் தவிர்க்காது அது என்ன செய்கிறது என்றால் நெட்வொர்க்கில் நெரிசல் ஏற்படும் போதெல்லாம் அது இன்டர்நெட்டில் நெரிசலைக் கண்டறிந்து பதிலளிக்கிறது பி அதை என்ன செய்கிறது என்றால் டி பி பாக்கெட்கள் இழப்பை அடிப்படையாகக் கொண்ட நெரிசலைக் கண்டறிகிறது ஒரு நெரிசல் கண்டறியப்பட்ட போதெல்லாம் ஒரு ஃபலொ செயல்திறன் நெரிசலால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிசெய்கிறது மேலும் அது அனுப்பும் வீதத்தைக் குறைக்க அல்லது கைவிட முயற்சிக்கிறது எனவே இன்டர்நெட்டின் பார்வையில் நாம் பேசும் இந்த நெரிசல் தவிர்ப்பு டி பி நெரிசல் கட்டுப்பாட்டிலிருந்து வேறுபட்டது எனவே நாம் உண்மையில் நெரிசலைக் கட்டுப்படுத்தவில்லை மாறாக நெரிசலைத் தவிர்க்கிறோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றாள் இன்டர்நெட்டில் நெரிசல் ஏற்படாது என்பதை உறுதிசெய்கிறோம் எனவே நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு இது போன்ற நாம் சில நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகிறோம் இதனால் நெரிசல் காரணமாக அதிக முன்னுரிமை போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிசெய்ய முடியும் இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம் அதாவது நெட்வொர்க் லேயரில் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் இருந்தால் போக்குவரத்து அடுக்கில் நமக்கு இன்னும் நெரிசல் கட்டுப்பாடு தேவையா TCP இலிருந்து உங்களுக்கு இன்னும் சேவை தேவையா பதில் ஆம் நமக்கு ஏன் அந்த குறிப்பிட்ட சேவை தேவை ஏனென்றால் நீங்கள் நெரிசல் தவிர்ப்பு அல்கோரிதம் பயன்படுத்தும்போதெல்லாம் நாம் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் வகைகளின் அடிப்படையில் மீண்டும் பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆகவே குறைந்த முன்னுரிமை கொண்ட போக்குவரத்து தளத்தின் கீழ் நிகழ வேண்டியது நெட்வொர்க்கில் எல்லா நிலைகளும் ஏற்பட்டால் அதிக முன்னுரிமை போக்குவரத்து நெரிசலுக்குள் செல்லக்கூடாது என்பதை நாம் உறுதி செய்கிறோம் உதாரணமாக உங்கள் இன்டர்நெட்டில் VoIP சேவைகள் இருந்தால் அதே நேரத்தில் உங்களிடம் சேவைகள் இருந்தால் இந்த நெரிசலைத் தவிர்க்கும் வழிமுறை VoIP நெரிசலில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது ஆனால் எஃப் பி எப்போதுமே நெரிசலில் சிக்கக்கூடும் அவ்வாறான நிலையில் டி பிக்கு நெரிசல் கட்டுப்பாட்டு வழிமுறை தேவைப்படுகிறது இது எஃப் பி ஐ நெரிசலில் இருந்து வெளியேறச் செய்ய எஃப் பி ஐ இயக்குகிறது எனவே காங்கேசஷன் கன்ட்ரோல் மற்றும் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவே இந்த கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் முன்னோக்கில் இன்டர்நெட்டில் நமக்கு உண்மையில் இந்த இரண்டும் தேவைப்படுகிறது இன்டர்நெட்டில்சேவைகளை ஆதரிக்க காங்கேசஷன் கன்ட்ரோல் மற்றும் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் ஆகிய இரண்டும் நமக்குத் தேவை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்போது தலைகீழ் கேள்வியும் உள்ளது காங்கேசஷன் கன்ட்ரோல் இருந்தால் சேவையின் தரத்தை ஆதரிக்க கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் அவசியம் இல்லையெனில் குரல் போக்குவரத்து அல்லது அதிக முன்னுரிமை போக்குவரத்து ஆகியவை நெரிசலில் சிக்கும் இப்போது இன்டர்நெட் நெரிசலை எவ்வாறு தவிர்க்கிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே சேவையின் தரத்திற்கு கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் ஏன் அவசியம் என்பது மற்றொரு பிரச்சினை எனவே பல்வேறு வகையான சேவைத் தேவைகளைக் கொண்டுள்ள பல்வேறு அப்ப்ளிகேஷன்ஸ்களை பல்வேறு டேட்டா பாக்கெட் தொகுப்புகளை இன்டர்நெட் கொண்டு செல்கிறது மேலும் பரவலாக நம்மிடம் 2 வெவ்வேறு வகை போக்குவரத்து உள்ளன அவற்றை எலாஸ்டிக் டிராபிக் மற்றும் இன்லஸ்ட்டிக் டிராபிக் என்று அழைக்கிறோம் எனவே இந்த எலாஸ்டிக் டிராபிக் டி பி போன்ற போக்குவரத்து ஆகும் இது நாம் முன்னர் கற்றுக்கொண்ட AIMD கொள்கையின் அடிப்படையில் ஃபலொ கட்டுப்பாட்டின் எலாஸ்டிக் தன்மையை உறுதி செய்கிறது எனவே நெரிசல் இல்லாத போதெல்லாம் இது விகிதத்தை அதிகரிக்கிறது மற்றும் நெரிசலைக் கண்டறிந்தால் அது விகிதத்தைக் குறைக்கிறது எனவே இது ஒரு குறிப்பிட்ட எலாஸ்டிக் நடத்தை கொண்டது எனவே வீதத்தை விரிவுபடுத்தி பின்னர் விகிதத்தைக் குறைக்கவும் மீண்டும் வீதத்தை விரிவுபடுத்தி வீதத்தைக் குறைக்கவும் முடியும் ஒரு இன்லஸ்ட்டிக் போக்குவரத்து ஆக இருந்தால் அவை ஒரு வகையான யுடிபி போக்குவரத்து ஆகும் அவை மென்மையாக ஆக்கப்பட்டுள்ளன அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது நிலையான பிட் வீத போக்குவரத்து இப்போது இந்த வகையான இன்லஸ்ட்டிக் போக்குவரத்து நிகழ்நேர அப்ப்ளிகேஷன்ஸ்களுக்கு தேவைப்படுகிறது ஏன் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் டி பி யின் மேல்நிலை காரணமாக அவை பாதிக்கப்படுவதில்லை பி நெரிசல் கட்டுப்பாடு எப்போதும் தொடர்புடைய போக்குவரத்தின் சேவையின் தரத்திற்கு ஒரு மேல்நிலையாகும் எனவே முதலில் நீங்கள் டி பி விஷயத்தில் இதைப் பற்றி யோசிக்க முடியும் ஏனெனில் இந்த எலாஸ்டிக் காரணமாக நீங்கள் உண்மையில் இன்டர்நெட்டில் ஐிட்டரை அறிமுகப்படுத்துகிறீர்கள் ஏனென்றால் நாம் இருக்கும் போதெல்லாம் நாம் திறனை அதிகரிக்கும் போதெல்லாம் நமக்கு குறைந்த அளவு தாமதம் ஏற்படும் நீங்கள் வீதத்தை கைவிடும்போதெல்லாம் அப்ப்ளிகேஷன்ஸ் டேட்டாக்கு அதிக அளவு தாமதம் ஏற்படும் எனவே டி பி நெரிசல் கட்டுப்பாட்டின் மூலம் நீங்கள் உண்மையில் இன்டர்நெட்டில் ஐிட்டரை அறிமுகப்படுத்துகிறீர்கள் எனவே ரியல் டைம் போக்குவரத்திற்கு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் நெறிமுறை அல்லது ரியல் டைம் நெறிமுறை போன்ற நெறிமுறைகள் உள்ளன அர் பி யு பி அடிப்படையிலான நிலையான பிட் ரேட் விநியோகத்தை விரும்புகிறது ஆனால் யூடியூப் வீடியோவால் குழப்பமடைய வேண்டாம் யூடியூப் வீடியோ ஒரு ரியல் டைம் வீடியோ அல்ல யூடியூப் லைவ் நிகழ்ச்சிகள் ரியல் டைம் வீடியோ ஆகும் ஆனால் உங்கள் நிலையான யூடியூப் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது இது ரியல் டைம் வீடியோ அல்ல அந்த வீடியோ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது அது ஸ்ட்ரீம் செய்யப்படுகிறது எனவே உங்களுக்கு உள்ள ஒரு வகையான நடைமுறை கேள்வி என்னவென்றால் உங்கள் நெட்வொர்க் எலாஸ்டிக் போக்குவரத்து மற்றும் இன்லஸ்ட்டிக் போக்குவரத்து இருந்தால் எந்த போக்குவரத்து இணைப்பில் ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே உண்மையில் இங்கே என்ன நடக்கும் உங்களிடம் ஒரு எலாஸ்டிக் போக்குவரத்து இருந்தால் எலாஸ்டிக்போக்குவரத்து அதன் பேண்ட்வித்யை அதிகரிக்க முயற்சிக்கும் எனவே அது பேண்ட்வித்யை அதிகரிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் இன்லஸ்ட்டிக் போக்குவரத்திற்கு அந்த நெரிசலில் எந்த கட்டுப்பாடும் இல்லை மேலும் அந்த இன்லஸ்ட்டிக் போக்குவரத்திலிருந்து நீங்கள் கணிசமான அளவு இழப்பை அனுபவிப்பீர்கள் எனவே நீங்கள் இன்டர்நெட்டில் எலாஸ்டிக் போக்குவரத்து மற்றும் இன்லஸ்ட்டிக் போக்குவரத்தை ஒன்றாக மாற்றும் போதெல்லாம் ஒரு எதிர் மறையான விளைவை ஏற்படுத்தும் அதனால்தான் உங்களுக்கு காங்கேசஷன் அவ்வ்ய்டன்ஸ் தேவைப்படும் இந்த நெரிசல் கட்டுப்பாட்டு வழிமுறையின் காரணமாக நெரிசல் பிட்டிற்குள் வராத மல்டிமீடியா டேட்டாவை மாற்றுவதற்கு நம்மிடம் உள்ள இன்லஸ்ட்டிக் போக்குவரத்து தேவைப்படுகிறது ஏனெனில் இந்த எலாஸ்டிக் இன் காங்கேசஷன் கன்ட்ரோல் அல்கோரிதம் அதனால் எலாஸ்டிக் போக்குவரத்து விகிதத்தை அவை அதிகரிக்கும் அவை விகிதத்தை அதிகரிக்கும் போதெல்லாம் அவைகள் அதிக பேண்ட்வித்யை எடுக்கும் ஆனால் இன்லஸ்ட்டிக் போக்குவரத்துக்கு அதன் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை எனவே அந்த இன்லஸ்ட்டிக் போக்குவரத்திலிருந்து அதிக பாக்கெட்கள் வீழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எனவே இன்டர்நெட்டில் நெரிசலைத் தவிர்ப்பதற்கு நாம் பயன்படுத்தும் வழிமுறை ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் அல்லது ரெட் என அழைக்கிறோம் எனவே நாம் முதலில் ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் என்ன செய்கிறது என்பதை கண்டறிவோம் முதல் கொள்கை என்னவென்றால் நாம் பாக்கெட்களை கைவிடுவோம் நெரிசலைத் தவிர்க்க சில அப்ப்ளிகேஷன்ஸ்களுக்கான பாக்கெட்களை கைவிடுகிறோம் எனவே நெரிசலைத் தவிர்ப்பதற்கு ஒரே கொள்கை என்னவென்றால் சில அப்ப்ளிகேஷன்ஸ் அதிகப்படியான போக்குவரத்தை அனுப்புகிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது திறனை விட அதிகமாகும் பின்னர் நீங்கள் அந்த அப்ப்ளிகேஷன்ஸ் களுக்கான போக்குவரத்தை கைவிடுகிறீர்கள் இப்போது அந்த அப்ப்ளிகேஷன்ஸ் களுக்கான பாக்கெட்களை நீங்கள் கைவிட்டால் ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் போது நாம் எதைப் பயன்படுத்துகிறோம் இந்த கைவிடும் நிகழ்தகவு வெவ்வேறு போக்குவரத்திற்கு வேறுபட்டது எனவே இது போக்குவரத்தின் தன்மையைப் பொறுத்தது நீங்கள் எலாஸ்டிக் போக்குவரத்து அல்லது இன்லஸ்ட்டிக் போக்குவரத்தைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது குறிப்பிட்ட போக்குவரத்திற்கான சேவை வகைகளின் தரம் என்ன என்பதைப் பொறுத்தது எனவே இந்த ரெட் இது நெரிசல் நிகழ்தகவைப் பொறுத்து அனைத்து ஃபலொஸ்களிலும் கைவிடும் நிகழ்தகவை மென்மையாக்குகிறது எனவே இன்டர்நெட்டில் நெரிசலுக்கான சாத்தியத்தை இது கண்டறிகிறது நெரிசல் நிகழ்தகவு அதிகமாக இருந்தால் பாக்கெட்களை வெளியேற்றுவதற்கு முன் தோராயமாக பாக்கெட்களை கைவிடுங்கள் எனவே இந்த சீரற்ற சொல் முக்கியமானது இதன் காரணமாக இந்த பொறிமுறையை ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் அல்லது RED என அழைக்கிறோம் எனவே ரெண்டோம் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் என்ற 2 சொற்கள் உள்ளன இந்த ஏர்லி டிடெக்ஷன் நெரிசலை முன்கூட்டியே கண்டறிவது ஏர்லி டிடெக்ஷனை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் பாக்கெட்களை தோராயமாக கைவிடுவதற்கு இந்த ரான்டம் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கே RED இன் கொள்கை உள்ளது எனவே முதலில் நீங்கள் சராசரி கியூங் நீளத்தைக் கவனிப்பதன் மூலம் பாக்கெட்கள் வீழ்ச்சியின் சாத்தியத்தை தீர்மானிக்கிறீர்கள் எனவே உள்வரும் பாக்கெட்கள் உங்களிடம் உள்ளது உள்வரும் பாக்கெட்களுக்கு பிறகு நீங்கள் சராசரி கியூ நீளத்தைக் கணக்கிடுகிறீர்கள் இப்போது உங்களிடம் 2 வெவ்வேறு வாசல்கள் உள்ளன ஒன்று அதிகபட்ச வாசல் இந்த அதிகபட்ச வாசல் அதிகபட்ச கியூ நீள வாசல் குறைந்தபட்ச கியூ நீள வாசல் மற்றும் இந்த சராசரி கியூங் நீளம் உங்களிடம் உள்ளது இப்போது உங்கள் சராசரி கியூ நீளம் குறைந்தபட்ச வாசலை விட குறைவாக இருந்தால் அதாவது நீங்கள் பாதுகாப்பான மண்டலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் குறைந்தபட்ச வாசல் என்றால் நீங்கள் பாக்கெட்டையை வரிசையில் அனுப்புகிறீர்கள் எனவே உங்கள் சராசரி கியூ நீளம் உங்கள் குறைந்தபட்ச கியூ நீளம் இந்த அதிகபட்ச கியூ நீளத்திற்கும் இடையில் இருந்தால் அதாவது நீங்கள் ஆபத்து மண்டலத்திற்கு செல்கிறீர்கள் எனவே நீங்கள் சில பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவைக் கணக்கிடுகிறீர்கள் பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவு அதிகமாக இருந்தால் நீங்கள் பாக்கெட் கைவிடுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் பாக்கெட்களை வரிசை படுத்துகிறீர்கள் உங்கள் சராசரி கியூ நீளம் அதிகபட்ச வாசலை விட அதிகமாக இருந்தால் அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆபத்து மண்டலத்திற்குள் இருக்கிறீர்கள் எனவே நெரிசலைத் தவிர்க்க நீங்கள் பாக்கெட்டை கைவிடுகிறீர்கள் இது தான் ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் கொள்கை எனவே இந்த பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவை நாம் கணக்கிடும் வழி இது எனவே பாக்கெட்கள் கைவிடுவதற்கான நிகழ்தகவை இங்கே கணக்கிட வேண்டும் எனவே இங்கே பாக்கெட்கள் கைவிடுவதற்கான நிகழ்தகவைக் கணக்கிடுகிறோம்MAX p என்பது அதிகபட்ச பாக்கெட்கள் கைவிடுவதற்கான நிகழ்தகவு என்றும் d k கைவிடுவதற்கான நிகழ்தகவு குறிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் d k Max p பெருக்கல் k கழித்தல்Min Thresh வகுத்தல் MaxThresh கழித்தல்Min Thresh ஆக இருக்கும் எனவே k என்பது தற்போதைய கியூவின் நீளம் எனவே தற்போதைய கியூ நீளத்திலிருந்து பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவைக் கணக்கிடுகிறோம் இப்போது இந்த சமன்பாட்டின் முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போம் எனவே இந்த சமன்பாட்டின் முக்கியத்துவத்தைப் பார்க்க சராசரி கியூ அளவைப் பொறுத்து இந்த பாக்கெட் கைவிடுதல் நிகழ்தகவை நாம் சராசரி கியூ உடன் பொறுத்தி பார்க்கிறோம் எனவே இந்த சராசரி கியூ அளவின் பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவை நீங்கள் ஆராய்ந்தால் இந்த குறைந்தபட்ச வரம்பை விட குறைவாக இருக்கும்போதெல்லாம் உங்கள் பாக்கெட்கள் நிகழ்தகவு 0 ஆகும் அதன் பிறகு பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவு நாம் எழுதிய சமன்பாட்டின் அடிப்படையில் நேர்கோட்டில் அதிகரிக்கிறது பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவு நேர்கோட்டில் அதிகரிக்கிறது இப்போது நீங்கள் இந்த அதிகபட்ச வரம்பைக் கடக்கும்போதெல்லாம் உங்கள் பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவு 1 க்கு சமமாகிறது ஆகவே இந்த குறைந்தபட்ச வாசலில் இருந்து அதிகபட்ச வாசலுக்கு நீங்கள் செல்லும்போது படிப்படியாக பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவை அதிகரிக்கிறீர்கள் நீங்கள் அதிகபட்ச வாசலை அடைந்தவுடன் உங்கள் பாக்கெட்கள் கைவிடுதல் நிகழ்தகவு 1 ஆக மாறும் மேலும் குறிப்பிட்ட அப்ப்ளிகேஷன்ஸ்கான அனைத்து பாக்கெட்களையும் கைவிடுகிறீர்கள் இப்போது இங்கே சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் விஷயங்கள் நன்றாக நடக்கும்போதெல்லாம் நாம் எதையும் செய்ய மாட்டோம் என்பதை உறுதிசெய்கிறோம் ஆனால் விஷயங்கள் மோசமான பக்கத்தை நோக்கி நகரும்போது தற்போதைய கியூ நீளத்தைக் கவனிப்பதன் மூலமாக நாம் ஒரு நெரிசலை முன்கூட்டியே கண்டறிவோம் ஏனென்றால் தற்போதைய கியூ நீளம் நெரிசலின் நம்பகமான அறிகுறியை உங்களுக்கு வழங்குகிறது கியூ நீளம் அதிகமாகிவிட்டால் அதாவது உங்களிடம் கியூவில் அதிகமான பாக்கெட்கள் உள்ளன ஒரு கியூவின் நீளம் 5 என்று சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே 4 பாக்கெட்களுடன் கியூயை நிரப்பினீர்கள் அதாவது நீங்கள் படிப்படியாக நெரிசலை நோக்கி செல்கிறீர்கள் கியூவில் 5 பாக்கெட்கள் இருக்கும் மற்றும் கியூ நிரம்பியிருக்கும் தருணத்தில் நீங்கள் நெரிசலை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் எனவே அதனால்தான் நீங்கள் கியூ நீளத்தை அதிகரிக்கும்போது நெரிசலை நோக்கி அதிகமாக நகர்கிறீர்கள் அதன்படி சராசரி கியூ நீளத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை ஆரம்பத்தில் கண்டறிந்து பின்னர் நெரிசலுக்கு வெளியே செல்வதை உறுதிசெய்ய தோராயமாக பாக்கெட்களை கை விடுகிறீர்கள் இப்போது இந்த சீரற்ற கைவிடுதலில் ஒரு உட்குறிப்பு உள்ளது என்பதை நினைவில் கொள்க உங்களுக்கு ஒரு டி பி விஷயத்தில் தொடர்ச்சியான 3 பாக்கெட்கள் இழப்பு ஏற்படும் போதெல்லாம் எதையாவது நெரிசலாகக் கண்டறிந்தோம் எனவே நீங்கள் தொடர்ச்சியாக 3 ஒப்புதல்களைப் பெறுகிறீர்கள் அல்லது உங்களுக்கு நேரம் முடிந்துவிடுகிறது இப்போது உங்களிடம் ஒரு சீரற்ற பாக்கெட் இழப்பு இருந்தால் அது ஒரு பாக்கெட் தொலைந்து போவதைப் போன்றது நமக்கு ஒரு நகல் ஒப்புதல் கிடைக்கும் அல்லது அந்த குறிப்பிட்ட பாக்கெட்கள் நேரம் முடிந்துவிடுகிறது என்பது போன்ற எதையும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள் எனவே அந்த வழியில் டி பி அங்கு நெரிசல் கட்டுப்பாட்டைத் தூண்டாது ஆனால் நீங்கள் படிப்படியாக நெரிசலை நோக்கி நகரும்போது நீங்கள் ஒரு அதிக பாக்கெட் கைவிடுதலை கண்டுபிடிப்பீர்கள் மேலும் அந்த நேரத்தில் டி பி காங்கேசஷன் கன்ட்ரோல் அல்கோரிததை தூண்டும் எனவே இன்டர்நெட்டில் இந்த காங்கேசஷன் கன்ட்ரோல் அல்கோரிததை பற்றியது இவ்வளவுதான் இது நெரிசலில் இருந்து வெளியேற அல்லது நெரிசலின் ஆரம்ப கையொப்பத்தைக் கொண்டிருக்க உதவுகிறது ஆனால் சுமை அதிகரிக்கும் போது படிப்படியாக அது நெரிசலின் சூழ்நிலையை நோக்கி நகர்கிறது கணினி நெரிசலில் இருந்து வெளியேற டி பி செயல்முறைக்கு வந்து காங்கேசஷன் கன்ட்ரோல் அல்கோரிததை இயக்க வேண்டும் எனவே சேவையின் தரத்தை ஆதரிக்க நம்முடைய அமைப்பில் கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் மற்றும் காங்கேசஷன் கன்ட்ரோல் இரண்டையும் இயக்க வேண்டும் எனவே அடுத்த வகுப்பில் இன்டர்நெட் கால் இன்டெகிரெட் சேவை மற்றும் டிஃபரன்ஸியேடட் சா்விஸ் அா்கிடெக்சா் இன்று குறிப்பிட்ட2 QoS அா்கிடெக்சரை பற்றி பார்ப்போம் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி